இந்த NPTEL விரிவுரைக்கு வரவேற்கிறேன் நமது மின் மற்றும் காந்த மின்னோட்டங்கள் ஆகிய இரண்டும் இருக்கும் போதான கதிர்வீச்சு புலங்களின் கலந்துரையாடலை தொடர்வோம் ஆகவே நான் இந்த கணக்கின் வடிவியலை எழுதுகிறேன் ஏனெனில் நான் இப்போது ஃபார் பீல்ட் அப்ராக்ஸிமேஷனைக் கண்டுபிடிக்கப் போகிறேன் அதற்கான இந்த வடிவியலை நீங்கள் பலமுறை பார்த்திருப்பீர்கள் ஆனால் இது பொதுமைப்படுத்தப்பட்ட ஒன்று நான் இதை மீண்டும் வரைகிறேன் இதில் S என்பது சர்பேஸ் இதை நாம் புல சமநிலைக் கோட்பாட்டில் பார்த்தோம் நமக்கு இங்கே மூலங்கள் உள்ளன அவை Js அல்லது Ms ஆக இருக்கலாம் அதை நான் இங்கு காட்டவில்லை ஆனால் இந்த புள்ளி ரெக்டாங்குலர் கூறில் இருப்பதால் இது xyz திறன் ஆகும் மேலும் நான் ஃபார் பீல்ட்டில் இதைக் கவனிக்கிறேன் இந்த மூலத்தின் ஆரத்தின் வெக்டார் என்பது r என்று நான் கூறலாம் மேலும் மூலத்தில் இருந்து கவனிப்புப் புள்ளிக்கு ஆரத்தின் வெக்டார் R மையத்திலிருந்து கவனிப்புப் புள்ளி P எனக் கொள்ளலாம் ஆகவே P என்பது இந்த அனைத்துப் புள்ளிகள் r என்பது என்னிடம் உள்ளது இப்போது நான் இதை நீட்டித்தால் இதுவே எனது y என்ற பிளேன் மேலும் இந்த புள்ளியானது நீட்டிக்கப்பட்டால் இந்த கோணம் ϕ புள்ளி என்று நாம் அழைக்கலாம் ஆகவே இந்த கோணம் ϕ என்று அழைக்கப்படுகிறது மேலும் இது திடக் கோணத்தின் அடிப்படையில் ψ என்று அழைக்கப்படும் அதாவது r இது r மேலும் நான் வேறு நிறத்தில் குறிப்பிட்டுள்ள இது θ அதன் கோணம் θ இதுவே எனது வடிவியல் இப்போது A என்பது என்ன என்று என்னால் எழுத முடியும் A என்பது மியு வகுத்தல் 4 phi S Js e ன் பவர் மைனஸ் j kR வகுத்தல் R ds ஆகும் இப்போது இதை நாம் இப்படியும் எழுதலாம் இப்போது ஃபார் பீல்ட் அனுமானங்கள் என்னவென்பதை நீங்கள் அறிவீர்கள் R என்பது r மைனஸ் r cos psi இவை கோணத்தைக் குறிப்பவை மேலும் R என்பது ஆம்ப்ளிடியுட் அடிப்படையில் r க்கு சமம் நான் இப்போது ஃபார் பீல்ட் அப்ராக்ஸிமேஷனை எழுத முடியும் நான் இதை இங்கே இடும்போது இவை மியு e ன் பவர் மைனஸ் j kr வகுத்தல் phi r இதில் N என்பது என்ன இந்த N என்பது வெக்டார் இது Js e ன் பவர் j kr cos psi ds ஆகும் இது சுருக்கமாக எழுதப்பட்ட ஒன்று இதில் இன்டகரல் என்று எழுதுவதற்குப் பதிலாக நான் அது அதிலேயே இருப்பதாகக் கருதுகிறேன் இது பொதுமைப்படுத்தப்பட்ட ஒன்று இந்த பக்கத்தில் மூல அளவுகள் அல்லது முதன்மை அளவுகள் இல்லை நான் முதன்மை அளவுகள் மற்றும் முதன்மையற்ற அளவுகளைப் பிரித்துவிட்டேன் இந்த N என்பது மேலும் மற்ற அனைத்தும் மூல அளவுகள் ஆகும் இதேபோன்று F என்பதற்கும் என்ன என்பதை நான் எழுதலாம் F என்பது ஃபார் பீல்ட் அப்ராக்ஸிமேஷன் இது எப்சிலான் e ன் பவர் மைனஸ் j kr வகுத்தல் 4 pi r L இதில் L என்பது Ms இப்போது ஃபார் பீல்ட்டில் காந்த வெக்டார் திறனின் இயல்பைப் பார்ப்போம் இதை இன்னும் நிருபணம் செய்யவில்லை ஆனால் மின்னோட்ட கூறில் ஆன்டெனாக்கள் பற்றிப் பார்க்கும் போது நாம் இதை தருவித்திருக்கிறோம் இன்று அதில் சில திருத்தங்களைச் செய்வோம் பொதுவாக ஆன்டெனாவின் வரையறுக்கப்பட்ட பரிமாணத்தில் இந்த வரையறுக்கப்பட்ட பரிமாணம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இது முடிவிலி பரிமாணமாக இருந்தால் இது வேறுமாதிரியாக இருக்கும் குறிப்பிட்ட ஆன்டெனா பற்றிய பகுப்பாய்வு செய்யும் போது பல சமயங்களில் நாம் முடிவிலி பரிமாணத்தின் ஒரு திசையில் இருந்து ஆரம்பிக்கிறோம் ஆகவே அவற்றை சமாளிக்கும் வழிகள் உள்ளன ஆனால் வரையறுக்கப்பட்ட பரிமாண ஆன்டெனாவாக இருந்தால் அது கோள அலைகளை கதிர்வீசுகிறது நான் கூறுவது அனைத்து கோள அலைகளுக்கும் பொருந்தும் இந்த கோள அலைகளுக்கு வெக்டார் ஹேல்ம்கோல்ட்ஸ் சமன்பாடானது டெல் ஸ்கொயர் A ப்ளஸ் k ஸ்கொயர் என்பது மைனஸ் மியு J ஆகும் இவை கோள அச்சுக்கள் நாம் இப்போது A என்பதை எழுதலாம் இதை கோள அச்சுக்கு அச்சு ட்ரான்ஸ்பர்மேஷனால் எழுதலாம்

R என்பதன் ஆம்பிளிடுட் மாற்றமானது Ar Aθ மற்றும் Aϕ என்பது 1 வகுத்தல் r ன் பவர் n இதில் n என்பது 1 2 இவற்றில் 1 வகுத்தல் rn உயர்வரிசையில் உள்ளவற்றை விட்டுவிடலாம் ஏனெனில் ஃபார் பீல்ட்டில் r என்பதன் மதிப்பு மிக அதிகம் எனவே r2 r3 ஆகியவற்றின் மதிப்பு அதிகமாக இருக்கும் எனவே இந்த ஃபார் பீல்ட் அப்ராக்ஸிமேஷனில் A என்பதை இவ்வாறு எழுதலாம் நான் செய்தது என்ன இந்த அனைத்து கூறுகளிலும் e ன் பவர் மைனஸ் j kr வகுத்தல் r என்ற அளவிற்கு மாறுபாடு உள்ளது ஏனெனில் இது கோள வடிவ அலைகளை கதிர்வீசுகிறது அவ்வாறு கோள வடிவ அலைகளை கதிர்வீசாவிட்டால் இவை வேறாக இருக்கும் இந்த r என்பதன் மாறுபாட்டை நான் பிரிக்க முடியும் மீதமிருப்பது தீட்டா phi மாறுபாடு ஆதலால்தான் நான் Ar Aθ Aϕ என்று எழுதினேன் இதை நிருபிக்க முடியும் ஆனால் இது ஃபார் பீல்ட்டில் மிகவும் கடினமாக ஒன்று ஆகவே இதை நாம் அந்த சமன்பாட்டில் இட்டால் என்ன வருகிறது பார்க்கலாம் A என்பதிலிருந்து சமன்பாட்டை நாம் ஏற்கனவே கண்டறிந்தோம் இப்போது E என்பது மைனஸ் j ஒமேகா A மைனஸ் j வகுத்தல் ஒமேகா மியு எப்சிலான் டெல் டெல் கிராஸ் A ஆகும் இது ஃபார் பீல்ட் அப்ராக்ஸிமேஷனுக்கான ஒரு நல்ல சமன்பாடு இப்போது இந்த சமன்பாட்டில் நாம் செய்ய வேண்டியது பெருக்கல் மட்டுமே இதை நீங்கள் செய்து பாருங்கள் இதன் முடிவுகள் குறிப்பிடத்தக்கதாக இருப்பதைக் காணுங்கள் எனவே நாம் இந்த டைவர்ஜென்ஸ் ஐ A ன் மீது ஒருமுறை மட்டும் செய்ய வேண்டும் பின்னர் அதை இதில் இட்டு பிரிக்கும் போது 1 வகுத்தல் r என சமன்பாடு செல்லும் இதில் ரேஸ் டெர்ம்ஸ் உள்ளன எனவே ஃபார் பீல்டில் ரேஸ் டெர்ம்ஸ் உள்ளன அவற்றின் மதிப்பு என்னவாக இருப்பினும் அவை பூஜ்யம் ஆகின்றன ஆனால் 1 வகுத்தல் r என்பதன் ரேடியல் கூறு பூஜ்யம் ஆகின்றது இந்த ar என்பதில் வேறு எந்த செயல்பாடும் இல்லை எனவே இதனை '0' என்று கூறலாம் ஏன் இது நடக்கிறது ஏனெனில் இதில் கிரேடியன்ட் மற்றும் டைவர்ஜென்ஸ் செயல்பாடு இரண்டும் நிகழ்கிறது அவை ஒன்றையொன்று ரத்து செய்கின்றன எனவே இது ஒரு பண்பாகும் ஏதேனும் ஆன்டெனா ஃபார் பீல்டில் கோள வடிவ அலைகளை கதிர்வீசினால் அதன் 1 வகுத்தல் r என்பதன் ரேடியல் கூறு பூஜ்யம் ஆகின்றது மற்றவற்றில் இது நிகழ்வதில்லை இது ஃபார் பீல்டில் இருப்பதால் இவற்றை நீக்கிவிடலாம் மேலும் ரேடியல் கூறுகளும் இல்லை ஆகவே தீட்டா phi கூறு மட்டுமே உள்ளது இங்கு கூறப்பட்டுள்ளது எந்த வகையான ஆன்டெனாக்களுக்கும் பொருந்தும் இந்த கணித செயல்பாடே இதற்கு நிருபணம் ஆகும் இது அனைத்து கோள வடிவ அலைகளை கதிர்வீசுகின்ற வரையறுக்கப்பட்ட பரிமாண ஆன்டெனாவுக்கான பொதுவான அம்சம் ஆகும் இதேபோல காந்த புலத்திற்கும் என்ன நடக்கிறது என்று நாம் பார்க்க முடியும் ஆகவே காந்தப் புலத்தை இவ்வாறு எழுதலாம் A என்பது ஃபார் பீல்டின் அப்ராக்ஸிமேஷன் இதில் நமக்குக் கிடைப்பது என்னவெனில் 1 வகுத்தல் r மற்றும் சில பகுதிகள் அவை 1 வகுத்தல் r2 r3 இப்போது இந்த பகுதிகள் நீங்கிவிடும் இதிலும் காந்தப் புலத்திலும் ரேடியல் கூறுகள் இல்லாததைக் காணலாம் இதில் தீட்டா phi கூறு இருக்கலாம் இந்த Aθ கூறுகள் இவ்வாறு இருப்பதைக் கவனியுங்கள் எனவே மின் மற்றும் காந்த புலங்களின் ஃபார் பீல்டுகள் தீட்டா மற்றும் phi கூறுகளை மட்டுமே கொண்டுள்ளன ஃபார் பீல்டில் பார்த்தவற்றை சுருக்கமாக கூறினால் கோள வடிவ அலைகளை கதிர்வீசுகின்ற வரையறுக்கப்பட்ட பரிமாண ஆன்டெனாவுக்கு Er என்பது பூஜ்யம் Eθ என்பதை மைனஸ் j ஒமேகா Aθ என்றும் Eϕ என்பதை மைனஸ் j ஒமேகா Aϕ என்றும் எழுதலாம் ஆகவே இதிலிருந்து EA மைனஸ் j ஒமேகா A இது தீட்டா மற்றும் phi கூறுகளை மட்டுமே Er என்பது பூஜ்யம் ஆகவே நாம் இவ்வாறு எழுதுகிறோம் இந்த தொடர்பையும் தீட்டா phi கூறுகளுக்கு மட்டுமே எழுத முடியும் இதே போன்று Hr என்பதும் பூஜ்யம் Hθ என்பது j ஒமேகா வகுத்தல் η Aϕ அதாவது மைனஸ் Eϕ வகுத்தல் η ஆகும் மேலும் Hϕ என்பது மைனஸ் j ஒமேகா வகுத்தல் η இதில் η என்பது ஹோமொஜீனியஸ் ஊடகத்தின் இன்டிரின்ஸ்சிக் இம்பிடன்ஸ் Aθ என்பது Eθ வகுத்தல் η ஆகும் ஆகவே இதன் அடிப்படையில் ஃபார் பீல்டில் HA என்பது ar கிராஸ் EA வகுத்தல் η அல்லது மைனஸ் j ஒமேகா வகுத்தல் η ar கிராஸ் A இது தீட்டா மற்றும் phi கூறுகளுக்கு மட்டுமே இதே வழிமுறையில் M என்ற காந்த புலத்தினால் உள்ள ஃபார் பீல்டுக்கு Hr என்பது பூஜ்யம் Hθ என்பது j ஒமேகா Fθ Hϕ என்பது j ஒமேகா Fϕ இப்போது HF என்பது மைனஸ் j ஒமேகா F ஆகும் தீட்டா மற்றும் phi கூறுகளுக்கு மட்டும் Er என்பதும் '0' Eθ என்பது மைனஸ் j ஒமேகா η Fϕ இதை η Hϕ என்று எழுதலாம் Eϕ என்பது j ஒமேகா η Fθ இதனை மைனஸ் η Hθ என்று எழுதலாம் மீண்டும் EF என்பது மைனஸ் η ar கிராஸ் HF என்று கூறலாம் அல்லது F என்பதன் அடிப்படையில் j ஒமேகா η ar கிராஸ் F இதுவும் தீட்டா மற்றும் phi கூறுகளுக்கு மட்டுமே ஃபார் பீல்டின் E மற்றும் H கூறுகள் ஒன்றுக்கொன்று செங்குத்தானவை அவை r பீல்டுக்கு TM ஐ உருவாக்குகின்றன அதாவது ஃபார் பீல்டில் இவையே உள்ளன இதுவே TM லிருந்து r க்கான நிருபணம் ஆகும் அதாவது r என்பது கவனிப்புப் புள்ளி மேலும் அது ப்ராபகேஷன் திசை ஆகவே இவ்வாறு இருக்கிறது இப்போது இதைக் கொண்டு நாம் N மற்றும் L வெக்டார்களை அறிமுகப்படுத்துகிறோம் நாம் தீர்வுகளில் இந்த L கொண்டு வந்துள்ளோம் இந்த N மற்றும் L ஆனது வடிவியலை உருவாக்குகின்றன இங்கு A மற்றும் F அதனின் இன்டகரலைக் கொண்டிருப்பதால் இவற்றை நாம் கொண்டு வருகிறோம் நாம் மீண்டும் என்னென்ன புலங்கள் உள்ளன என்று எழுதுவோம் Er மற்றும் Hr என்பன '0' Eθ என்பது என்ன Eθ என்பது θ கூட்டல் θ இப்போது ஃபார் பீல்டில் θ என்பது j ஒமேகா Aθ மற்றும் θ என்பது மைனஸ் j ஒமேகா ηFϕ இது Aθ கூட்டல் ηFϕ என்று சுருங்குகிறது மேலும் நமக்கு Aθ என்பது தெரியும் நாம் ஏற்கனவே பார்த்துள்ளபடி e ன் பவர் மைனஸ் j kr வகுத்தல் 4 phi r Nθ கூட்டல் η எப்சிலான் e ன் பவர் மைனஸ் j kr வகுத்தல் 4 phi r Lϕ ஆகும் பின் மைனஸ் j e ன் பவர் j kr வகுத்தல் 4 phi r ஒமேகா மியு Nθ கூட்டல் ஒமேகா η எப்சிலான் Lϕ ஆகிறது மேலும் மைனஸ் j e ன் பவர் மைனஸ் j kr வகுத்தல் 4 phi r என ஆகிறது k η Nθ கூட்டல் k Lϕ என்பது மைனஸ் j k e ன் பவர் மைனஸ் j kr வகுத்தல் 4 phi r Lϕ கூட்டல் η Nθ ஆகும் ஆகவே Eθ என்பதில் Eθ என்பதைக் கண்டறிய Lϕ மற்றும் Nθ என்பதைக் கண்டறிய வேண்டும் இதேபோல Eϕ என்பது ϕ கூட்டல் ϕ ஆகும் இது மைனஸ் j ஒமேகா Aϕ கூட்டல் j ஒமேகா η Fθ ஆகிறது பின்னர் கடைசியாக j k e ன் பவர் மைனஸ் j kr வகுத்தல் 4 phi r Lθ மைனஸ் தீட்டா N ϕ ஆகிறது மேலும் Hθ என்பது θ கூட்டல் θ ஆகும் இது j ஒமேகா வகுத்தல் η Aϕ மைனஸ் j ஒமேகா Fθ ஆகும் ஆகவே இது jk பெருக்கல் e ன் பவர் மைனஸ் j kr வகுத்தல் 4 phi r Nϕ மைனஸ் Lθ வகுத்தல் η என ஆகிறது கடைசியாக Hϕ என்பது ϕ கூட்டல் ϕ ஆகும் எனவே கடைசி சமன்பாடானது மைனஸ் jk e ன் பவர் மைனஸ் j kr பெருக்கல் 4 phi r Nθ கூட்டல் η Lϕ என ஆகிறது ஆகவே அடிப்படையில் நாம் N மற்றும் L என்ற இரண்டு வெக்டார்களின் கூறுகளைக் மட்டும் கண்டறிய வேண்டும் அதன் எளிமையாக்குதலைக் காண்போம் N என்பது என்ன இதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளலாம் ax Jx கூட்டல் ay Jy கூட்டல் az Jz e ன் பவர் கூட்டல் j kr cos phi ds ஆகும் இதுவே N ஆகும் மேலும் L என்பது ax Mx ay My az Mz e ன் பவர் j kr cos phi ds ஆகும் இப்போது ax ay az என்பதை சைன் தீட்டா காஸ் phi சைன் தீட்டா சைன் phi காஸ் தீட்டா காஸ் phi காஸ் தீட்டா சைன் phi மைனஸ் சைன் தீட்டா மைனஸ் சைன் phi காஸ் phi '0' பெருக்கல் ar ஆகும் ax என்பதை araθaϕ என்பதன் அடிப்படையில் விரிவாக்கலாம் அதேபோன்று ay என்பதும் ஆகும் இவற்றிலிருந்து Nθ என்பதை Jx காஸ் தீட்டா காஸ் phi கூட்டல் Jy காஸ் தீட்டா சைன் phi மைனஸ் Jz சைன் தீட்டா e ன் பவர் j kr காஸ் psi ds என எழுதலாம் மேலும் Nϕ என்பது S மைனஸ் Jx சைன் phi கூட்டல் Jy காஸ் phi e ன் பவர் j kr cos psi ds ஆகும் Lθ என்பது Mx காஸ் தீட்டா காஸ் phi கூட்டல் My காஸ் தீட்டா சைன் phi மைனஸ் Mz சைன் தீட்டா e ன் பவர் j kr காஸ் psi ds ஆகும் மேலும் Lϕ என்பது மைனஸ் சைன் phi கூட்டல் My காஸ் phi e ன் பவர் j kr காஸ் psi ds ஆகும் இப்போது நான் எளிமைப்படுத்த வேண்டிய பகுதி r காஸ் phi இதை வெக்டார் வடிவில் எழுத வேண்டும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் நான் r காஸ் psi என்பதை r டாட் ar என்று எழுதலாம் மேற்பரப்பு S என்பது x y அச்சில் இருந்தால் அதாவது z என்பது '0' பிறகு r காஸ் phi என்பது r ஆகும் மேலும் இதை ax x கூட்டல் ay y என எழுதலாம் ஏனெனில் z என்பது '0' மேலும் ax சைன் தீட்டா காஸ் phi கூட்டல் ay சைன் தீட்டா சைன் phi கூட்டல் az காஸ் தீட்டா ஆகும் பின்னர் இவை x சைன் தீட்டா காஸ் phi கூட்டல் y சைன் தீட்டா சைன் phi ஆகிறது மேலும் ds என்பது x y அச்சில் dxdy ஆகிறது எனவே இவற்றிலிருந்து ஃபார் பீல்டை எளிதாக மதிப்பீடு செய்ய முடியும் மற்றவற்றை அடுத்த உரையில் காண்போம்